டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்களின் பதினெட்டாம் விரிவுரைக்கு வரவேற்கிறேன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் அதன் மூன்றாம் பகுதி இது ஆகும் கடைசி மாட்யூலில் பங்க்ஷனல் டிபென்டென்சி மற்றும் டீகம்போசிஷன் பற்றி அடிப்படை லெவெலில் சிறிது தியரியுடன் விவாதித்தோம் இந்த தற்போதைய மாட்யூலில் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளைப் பயன்படுத்தும் வெவ்வேறு அல்காரிதம்ஸ் பற்றி கற்றுக் கொள்வோம் மேலும் டிசைனைப் பற்றி முடிவுகளை எடுக்க அல்லது டிசைனில் மாற்றங்களைச் செய்ய கற்றுக் கொள்வோம் லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷனின் கேரக்டரைசேஷனைப் பற்றியும் இன்டெர் டிபென்டென்சி ப்ரிஸர்வேஷன் நோஷனைப் பற்றியும் நாம் புரிந்துகொள்வோம் ஆகையால் இந்த மாட்யூல் பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் மற்றும் டிபென்டென்சி ப்ரிஸர்வேஷன் ஆகிய இந்த மூன்று கருத்துகளின் அல்காரிதம்களைக் கொண்டிருக்கும் முதலில் நாம் அல்காரிதம்களுடன் தொடங்குவோம் நாம் முந்தைய மாட்யூலில் முடித்ததை மீண்டும் விரைவாகச் சொல்கிறேன் அட்ரிபியூட்களின் க்ளோஸர் செட் ஐ கம்ப்யூட் செய்தோம் அட்ரிபியூட்கள் மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டைக் கொண்ட ஒரு ரிலேஷன் நம்மிடம் இருந்தால் கொடுக்கப்பட்ட சப்செட் அட்ரிபியூட்களுக்கு இந்த விஷயத்தில் AG க்ளோஸர் செட் ஐ சேன்ஜஸ் எதுவும் செய்ய முடியாதது வரை ஐட்ரெட்டிவ் ஆக கம்ப்யூட் செய்ய முடியும் அதைப் பயன்படுத்தி நம்மால் வெவ்வேறு முடிவுகளை எடுக்க முடியும் எடுத்துக்காட்டாக AG ஒரு கேண்டிடேட் கீயாக இருக்க முடியுமா என்பது நம் கேள்வி என்றால் அது முதலில் ஒரு சூப்பர் கீயா என்று பார்க்க வேண்டும் அதாவது அதன் க்ளோஸர் R இன் அனைத்து அட்ரிபியூட்களையும் கொண்டிருக்கிறதா என்பதைச் சரிபார்க்க விரும்புகிறோம் நாம் AG இன் ஒரு சப்செட்டை எடுத்தால் அதாவது A அட்ரிபியூட் அல்லது G அட்ரிபியூட் என எடுத்துக் கொண்டால் அதன் க்ளோஸர் உண்மையில் ஒரு கீயாக செயல்படுமா படாதா என்று சரிபார்க்க விரும்புகிறோம் இந்த அட்ரிபியூட் க்ளோஸர் அல்காரிதம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும் இதை நாம் பார்த்தது போல் சூப்பர் கீகள் கேண்டிடேட் கீகள் பிரைமரி அட்ரிபியூட்கள் பிரைமரி அல்லாத அட்ரிபியூட்கள் மற்றும் பலவற்றை சரிபார்க்கப் பயன்படுத்தலாம் இதை பங்க்ஷனல் டிபென்டென்சிகளைச் சரிபார்க்கவும் பயன்படுத்தலாம் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சி α → β ஹோல்ட்ஸ் ஆக உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அதாவது வேறு வார்த்தைகளில் பங்க்ஷனல் டிபென்டென்சி α → β பங்க்ஷனல் டிபென்டென்சி செட் F இன் க்ளோஸரில் உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது α ஐக் கணக்கிடுவது ஆகும் α டிபென்டென்சியின் இடது புறத்தில் உள்ள அட்ரிபியூட்களின் க்ளோஸர் செட் ஆகும் β என்பது α இன் சப்செட் ஆக இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும் அது சப்செட் என்றால் α → β உண்மையில் ஹோல்ட்ஸ் என்பதை நாம் அறியலாம் இந்த முறையில் இது பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்களின் க்ளோஸர் ஐ கம்ப்யூட் செய்ய பயன்படுத்தப்படலாம் ஆகவே நாம் குறைந்தபட்சம் A ஐக் குறிக்கிறோம் என்றால் ருடிமென்ட்ரி லெவெலில் நாம் அதைப் பற்றி சிந்திக்க முடியும் அட்ரிபியூட் செட்களின் ஏதேனும் ஒரு சப்செட் ஐ எடுத்து க்ளோஸர் ஐக் கண்டறிந்தால் அந்த க்ளோஸர் செட்டிற்குச் சொந்தமான அனைத்து அட்ரிபியூட்களும் உண்மையில் பங்க்ஷனலி டிபென்டென்ட் ஆக இருக்கும் எனவே பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் எக்சிஸ்ட் ஆக இருக்கும் இப்போது நாம் அங்கிருந்து முன்னேறி கனானிக்கல் கவர் என்பதைப் பற்றிப் பேசலாம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் பல தேவையற்ற டிபென்டென்சிகளைக் கொண்டிருக்கக்கூடும் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட டிபென்டென்சிகளிலிருந்து இன்ஃபர் செய்யக்கூடிய டிபென்டென்சிகள் நிறைய இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த செட் ஐ நாம் ஆராய்ந்தால் இந்த முழு செட்டில் இருந்து ட்ரான்சிட்டிவிட்டியால் நாம் A → C ஐ முடிவு செய்ய முடியும் எனவே அந்த வகையில் A → C என்பது ரிடன்டன்ட் டிபென்டென்சி ஆகும் நான் சில எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறேன் இங்கே நமக்கு பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் உள்ளது என்று சொல்லலாம் இந்த டிபென்டென்சியின் வலது புறத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட அட்ரிபியூட் எக்ஸ்ட்ரானியஸாக இருக்கலாம் எனவே இந்த டிபென்டென்சியை ஒரு சிம்பிள் செட்டாக மாற்ற முடியுமா என்பதை அறிய விரும்புகிறோம் அதைச் செய்ய வேண்டுமானால் நாம் ஒரிஜினல் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டைக் கொடுத்தால் அந்த பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டிலிருந்து இந்த சிம்பிள் செட்டை லாஜிக்கலாக கன்க்குலூஃட் செய்யமுடியுமா என்பதைக் காட்ட வேண்டும் நாம் ரூல்களைப் பயன்படுத்தி ஃபார்வேர்ட் ஸ்கீமின் கீழ் இங்கு ஒர்க் செய்தோம் மேலும் நாம் சிம்ப்ளிஃபைஃடு செட்டைக் கொடுத்தால் ஒரிஜினல் செட்டிற்குச் செல்ல முடியும் என்பதையும் நாம் எஸ்டாபிளிஷ் செய்ய வேண்டும் எனவே சிம்ப்ளிஃபைஃடு செட் லாஜிக்கலி இம்ப்ளைஸ் ஒரிஜினல் செட் என்றால் அவை ஒரு வழியில் இஃக்குவளென்ட் என்று நாம் கூறலாம் எனவே நாம் ஒரு சிம்பிள் செட்டைப் பயன்படுத்தலாம் இங்கே மற்றொரு உதாரணம் உள்ளது இதைப் பாருங்கள் இடது புறத்தில் இருக்கும் இந்த C யிலிருந்து கெட் ரிட் ஆக முடியுமா முடியுமா என்று சரிபார்க்க விரும்புகிறோம் நாம் உண்மையில் இதை ப்ரூவ் செய்ய முடியும் இங்கே இந்த முழு ப்ராசஸிலும் ஆம்ஸ்ட்ராங்கின் அக்சியம்ஸ்களைப் பயன்படுத்துவதன் அடிப்படையில் இதைக் காட்டியுள்ளோம் இதை நாம் எவ்வாறு நிரூபிக்க முடியும் இந்த முழு ப்ராசஸையும் முறைப்படுத்த நாம் என்ன செய்ய முடியும் அட்ரிபியூட் க்ளோஸர் என்ற கருத்தை மீண்டும் பயன்படுத்தி இந்த இரண்டு செட்களும் இஃக்குவளென்டா சிம்பிளிபிகேஷன் செய்ய முடியுமா என்பதை கம்ப்யூட் செய்யலாம் எனவே ஒரு கவர் மினிமல் மற்றும் ஒரிஜினல் டிபென்டென்சிகளின் செட்டுக்கு இஃக்குவளென்டாக இருந்தால் கனானிக்கல் என்று கூறுவோம் பார்மலாக மினிமல் என்றால் என்ன என்று டிஃபைன் செய்வோம் அதற்கு முன் மேலே பார்த்த அதே உதாரணங்களை மீண்டும் பார்க்கலாம் முதல் உதாரணத்தில் பார்வேர்ட் டிரெக்ஷனிலும் இரண்டாவது உதாரணத்தில் ரிவெர்ஸ் டிரெக்ஷனிலும் காட்ட முயற்சிக்கிறோம் நாம் முன்னிலைப்படுத்த விரும்பிய ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஆம்ஸ்ட்ராங்கின் அக்சியம்ஸ்களை உண்மையில் எக்ஸ்ப்ளோர் செய்யத் தேவையில்லை ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் லெப்ட் சைடு அட்ரிபியூட்களை எடுத்து அதன் க்ளோஸரைக் கணக்கிட்டு ரைட் சைடு அட்ரிபியூட்கள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதைப் பார்க்க வேண்டும் இது கொடுக்கப்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சி உண்மையில் இம்ப்ளைடா என்பதை அடிப்படையில் டெஸ்ட் செய்கிறது லெப்ட் சைடை சிம்ப்ளிஃபை செய்ய இதே போன்ற விஷயங்களைச் செய்யலாம் இது நாம் காட்டிய மற்றொரு எடுத்துக்காட்டு அட்ரிபியூட்களின் க்ளோஸர் அல்காரிதம் அடிப்படையில் இதை எவ்வாறு கன்க்குளுட் செய்கிறோம் என்பதைக் காட்டுகிறோம் நம்மால் இப்போது இந்த சாத்தியமான ரிமூவல்களை பார்மலாக டிஃபைன் செய்ய முடியும் நாம் காட்டியுள்ளபடி ஒரு அட்ரிபியூட்டை ரிமூவ் செய்ய முடிந்தால் அதை வலது புறத்திலிருந்தும் ரிமூவ் செய்யலாம் அல்லது இடது புறத்திலிருந்தும் ரிமூவ் செய்யலாம் ஒரு அட்ரிபியூட் ரிமூவ் செய்யப்படுமானால் அது எக்ஸ்ட்ரானியஸ் என்று அழைக்கப்படுகிறது நம்மிடம் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி α → β இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அதில் ஒரு அட்ரிபியூட் A A ꞓ α உள்ளது இப்போது α விலிருந்து A ஐ அகற்ற முடியுமா என்று சோதிக்கலாம் நாம் என்ன செய்கிறோம் என்பதை சோதிக்க ஒரிஜினல் பங்க்ஷனல் டிபென்டென்சியை அகற்றி விட்டு இடது புறத்தில் A இல்லாமல் இருக்கும் ஒரு புதிய பங்க்ஷனல் டிபென்டென்சியைச் சேர்ப்பதன் மூலம் புதிய செட்டை உருவாக்குகிறோம் இப்போது F லாஜிக்கலி இம்ப்ளைஸ் புதிய செட் என்றால் பங்க்ஷனல் டிபென்டென்சியின் இடது புறத்தில் A என்பது எக்ஸ்ட்ரானியஸ் ஆனது என்று நாம் முடிவு செய்யலாம் ஒரு டிபென்டென்சியின் வலது புறத்தில் ஒரு எக்ஸ்ட்ரானியஸ் அட்ரிபியூட் இருக்கிறதா என்று சோதிக்கவும் இதேபோன்ற காரியத்தைச் செய்யலாம் இந்த விஷயத்தில் இயற்கையாகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் எளிமையான செட்டை உருவாக்க வேண்டும் பின்னர் F இம்ப்ளைஸா என்பதை சரிபார்க்க வேண்டும் நாம் இடது புறத்திலிருந்து ஒரு அட்ரிபியூட்டை நீக்குகிறோம் என்றால் ப்ரீ கண்டிஷனை சாஃப்ட்டர் ஆக்குகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரிஜினல் செட்டால் இம்ப்ளைடு செய்யப்படுகிறதா என்பதை நாம் காண வேண்டும் நாம் வலது புறத்தில் ஏதாவது ஒன்றை அகற்றினால் கான்சீக்குவன்சஸை எளிமையாக்கலாம் எனவே அந்த செட் → ஒரிஜினல் செட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படையாக நாம் அதைப் பார்த்தால் இந்த இம்ப்ளிகேஷனின் மற்ற டிரெக்ஷன்கள் நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அது தானாகவே பின்பற்றப்படும் முதல் கேசில் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சியின் இடது புறத்திலிருந்து நாம் ஒரு எக்ஸ்ட்ரானியஸ் அட்ரிபியூட்டை அகற்றும்போது இயற்கையாகவே நாம் பெறும் செட் எப்போதும் ஒரிஜினல் செட்டை இம்ப்ளைஸ் செய்யும் ஏனென்றால் இடது புறத்தில் கூடுதல் அட்ரிபியூட்டைச் சேர்ப்பது சாத்தியம் இங்கே சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன கொடுக்கப்பட்ட ஒரு செட் A → C மற்றும் AB → C இங்கே நாம் காண்பிக்கிறோம் B உண்மையில் எக்ஸ்ட்ரானியஸ் ஆகும் ஏனென்றால் நாம் B ஐ அகற்றினால் நமக்கு A → C கிடைக்கிறது இது ஏற்கனவே செட்டில் உள்ளது அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸரை கம்ப்யூட் செய்வதன் மூலம் அதை நாம் எஸ்டாபிளிஷ் செய்யலாம் வலது புறத்தில் ஒரு எக்ஸ்ட்ரானியஸ் அட்ரிபியூட்டைக் காண முயற்சிக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டு இதோ இந்த எடுத்துக்காட்டில் வலது புறத்தில் உள்ள C AB → CD யின் எக்ஸ்ட்ரானியஸ் ஏனெனில் வலதுபுறத்தில் இருந்து இந்த C ஐ நீக்கிய பின்னரும் AB → C ஐ இன்ஃபர் செய்ய முடியும் இவை இந்த நோஷனைப் பயன்படுத்துகின்றன ஒரு அட்ரிபியூட் எக்ஸ்ட்ரானியஸ் என்பதற்கான சோதனையை நாம் பார்மலைஸ் செய்யலாம் இங்கே பார்மல் ஸ்டெப்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் ஏற்கனவே உதாரணம் மூலம் புரிந்து கொண்டோம் என்று நாம் நம்புகிறேன் பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டான F இன் கனோனிக்கல் கவர் Fc F க்கு இஃக்குவளென்ட் ஆன ஒரு செட் ஆகும் அதாவது F Fc இல் உள்ள அனைத்து டிபென்டென்சிகளையும் லாஜிக்கலி இம்ப்ளை செய்யும் மற்றும் Fc F இல் உள்ள அனைத்து டிபென்டென்சிகளையும் லாஜிக்கலி இம்ப்ளை செய்யும் Fc இல் உள்ள எந்தவொரு பங்க்ஷனல் டிபென்டென்சியிலும் எக்ஸ்ட்ரானியஸ் அட்ரிபியூட்ஸ் இருக்காது எனவே அவை அனைத்தும் தேவைப்படும் அட்ரிபியூட்கள் மற்றும் Fc இல் உள்ள ஒவ்வொரு பங்க்ஷனல் டிபென்டென்சியின் இடது புறமும் யூனிக்காக இருக்க வேண்டும் எனவே இது மினிமல் பங்க்ஷனல் டிபென்டென்சி செட் ஆகும் இந்த இரண்டு முக்கிய பாயிண்ட்களையும் கவனத்தில் கொள்க ஒரு கவர் மினிமல் செட் மற்றும் இர் ரெட்டியூஸிபிள் செட் என்றால் அது கனோனிக்கல் கவர் ஆகும் நாம் எந்தவொரு டிபென்டென்சியையும் அகற்ற முடியாது அல்லது டிபென்டென்சி செட்டில் இருந்து எந்த எக்ஸ்ட்ரானியஸ் அட்ரிபியூட்டையும் அகற்ற முடியாது இங்கே அல்காரிதம் உள்ளது நாம் அல்காரிதமின் ஸ்டெப்களைப் பார்க்க மாட்டோம் நாம் அதன் வழியாகச் சென்று அது உண்மையில் கனோனிக்கல் கவரை கம்ப்யூட் செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இங்கே நான் கனோனிக்கல் கவரை கம்ப்யூட் செய்யும் ஒரு உதாரணத்தைக் காட்டியுள்ளேன் அனைத்து இடது பக்கங்களும் யூனிக்காக இருக்க வேண்டும் என்பதால் முதலில் A → BC அடிப்படையில் இவை இரண்டையும் கம்பைன் செய்கிறோம் எனவே இது ஒரு எளிய செட்டாக மாறுகிறது A → B ரிமூவ் செய்யப்பட்டது பின்னர் AB → C -இல் A எக்ஸ்ட்ரானியஸ் ஆக இருக்கிறதா என்று நாம் சரிபார்க்கிறோம் அது உண்மையில் எக்ஸ்ட்ரானியஸ் என்பதைக் காண்கிறோம் B → C ஏற்கனவே இருப்பதால் க்ளோஸரின் அடிப்படையில் பார்மல் டெஸ்டை நாம் செய்யலாம் எனவே செட் இன்னும் சிம்பிள் ஆகி விட்டது A → BC இல் C எக்ஸ்ட்ரானியஸா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் அதற்கு நாம் உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் ட்ரான்சிட்டிவிட்டியைப் பயன்படுத்தலாம் அல்லது அட்ரிபியூட் க்ளோஸரைப் பயன்படுத்தலாம் இறுதியாக ஒரிஜினல் செட் F இன் கனோனிக்கல் கவரை நாம் பெறுகிறோம் அங்கு நாம் A → B மற்றும் B → C ஐக் கொண்டிருப்போம் இந்த செட் ஒரிஜினல் செட்டால் லாஜிக்கலி இம்ப்ளை செய்யப்படுகிறது மேலும் இந்த செட் ஒரிஜினல் செட்டை லாஜிக்கலாக இம்ப்ளை செய்ய முடியும் பெரும்பாலும் சிம்ப்ளிஸிட்டி மற்றும் அப்ளிகேஷன் ஈஸ்க்காக கனோனிக்கல் கவரை நாம் பயன்படுத்துவோம் இயற்கையாகவே இது F மற்றும் G ஆகிய இரண்டு செட் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் இஃக்குவளென்ட் கான்செப்டை வலுவாகப் பயன்படுத்துகிறது அவற்றின் க்ளோஸர்கள் சமமாக இருந்தால் அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் F கவர்ஸ் G மற்றும் G கவர்ஸ் F என்றால் அவை இஃக்குவளென்ட் அதாவது F லாஜிக்கலி இம்ப்ளைஸ் G மற்றும் G லாஜிக்கலி இம்ப்ளைஸ் F எனவே இந்த டேபிள் வெவ்வேறு கண்டிஷன்களை நமக்குக் காட்டுகிறது அதிலிருந்து F மற்றும் G ஆகிய பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் இஃக்குவளென்ட் செட் என்பதை நாம் முடிவு செய்யலாம் செட் இஃக்குவளென்ட்டாக இருக்க இரண்டு கவர்களும் ட்ரு ஆக இருக்க வேண்டும் அடுத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் பல்வேறு வகையான விஷயங்களைப் புரிந்து கொள்ள நாம் செய்யக்கூடிய பல எடுத்துக்காட்டுகளைக் கொடுத்துள்ளோம் கொடுக்கப்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சி பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டிலிருந்து இம்ப்ளைஸ் ஆகிறதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மூன்று உதாரணங்கள் உள்ளன அங்கு மூன்று பங்க்ஷனல் டிபென்டென்சி செட் வழங்கப்பட்டுள்ளது அந்த செட்டிலிருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் இம்ப்ளைஸ் ஆகிறதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இந்த உதாரணங்களை ப்ராக்ட்டிஸ் செய்து அதன் மாஸ்டர் ஆக நாம் விவாதித்த அட்ரிபியூட் க்ளோஸர் அல்காரிதமைப் பயன்படுத்தவும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளைப் பயன்படுத்தி கேண்டிடேட் கீயை நாம் கண்டுபிடிக்க முடியுமா என்பதையும் சரிபார்க்கலாம் கொடுக்கப்பட்ட செட்டில் கேண்டிடேட் கீகளைக் கண்டுபிடிப்பதே நம் பணி ஆகும் கொடுக்கப்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டிற்கான சூப்பர் கீகளைக் கண்டறிய நாம் அல்காரிதம்களையும் பயன்படுத்தலாம் எனவே இந்த ப்ராப்ளம்களைப் பயிற்சி செய்யுங்கள் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளைப் பயன்படுத்தி ப்ரைம் மற்றும் நான் ப்ரைம் அட்ரிபியூட்களை நாம் கண்டுபிடிக்கலாம் ப்ரைம் அட்ரிபியூட்கள் எந்தவொரு கேண்டிடேட் கீக்கும் சொந்தமான அட்ரிபியூட் ஆகும் ஒரே கேண்டிடேட் கீக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஏதாவது ஒரு கேண்டிடேட் கீயைச் சேர்ந்த அனைத்து அட்ரிபியூட்களையும் ஒரு செட்டாக எடுத்துக் கொண்டு அவற்றை நாம் ஒரு ப்ரைம் அட்ரிபியூட் என்று அழைக்கிறோம் மற்றும் நான் ப்ரைம் அட்ரிபியூட்கள் எந்தவொரு கேண்டிடேட் கீயையும் சேர்ந்தவை அல்ல எனவே கொடுக்கப்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்களைப் பயன்படுத்தி ப்ரைம் மற்றும் நான் ப்ரைம் அட்ரிபியூட்களைக் கண்டறிவது நம் பணி ஆகும் இரண்டு பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டிற்கு இஃக்குவளென்ட்டை நாம் சரிபார்க்கலாம் அதில் இரண்டு ப்ராப்ளம்கள் கொடுக்கப்பட்டுள்ளன தயவுசெய்து அவற்றை முயற்சிக்கவும் இங்கே வெவ்வேறு பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்களுக்கு நாம் மினிமல் கவர் அல்லது இர் ரெட்டியூஸிபிள் செட் அல்லது கனோனிக்கல் கவரை கம்ப்யூட் செய்ய வேண்டும் தயவுசெய்து இந்த ப்ராப்ளமைப் பயிற்சி செய்யுங்கள் இதன் மூலம் பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்கள் தனிப்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் மற்றும் பலவற்றை எளிதாகக் கையாள்வதற்குப் பயன்படும் அல்காரிதம்களைப் பயன்படுத்துவதில் நாம் கம்ஃபோர்ட்டபிளாக இருப்போம் இந்த வாரம் நம் அசைன்மென்ட்ஸ் முடிந்ததும் இந்த ப்ராப்ளகளுக்கான தீர்வுகளை நாம் வெளியிடுவோம் அடுத்ததாக இப்போது லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் அடிப்படையில் நாம் முன்னர் அறிமுகப்படுத்திய கான்செப்ட்டின் ஒரு சிறிய தன்மையை எடுத்துக்கொள்வோம் லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷனில் நம்மிடம் இருக்கும் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா R ஐ R1 மற்றும் R2 என இரண்டு ரிலேஷனல் ஸ்கீமாக்களாகப் பிரிக்க வேண்டும் R1 மற்றும் R2 இரண்டும் அட்ரிபியூட் செட்களைக் கொண்டிருக்கும் இயற்கையாகவே R R1 மற்றும் R2 அட்ரிபியூட் செட்டின் யூனியனைக் கொண்டிருக்கும் நாம் ஒரு ரிலேஷனை இரண்டு ரிலேஷன்களாக R1 இன் அட்ரிபியூட் மற்றும் R2 இன் அட்ரிபியூட்களில் ப்ரொஜெக்ட் செய்யலாம் நாம் நாச்சுரல் ஜாயின் செய்தால் நாம் R ஐ திரும்பப் பெறுவோமா நாம் R ஐ திரும்பப் பெற்றால் லாஸ்லெஸ் ஜாயின் என்று சொல்கிறேன் நாம் அவ்வாறு R ஐ திரும்பப் பெறாவிட்டால் நாச்சுரல் ஜாயின் ஐப் பயன்படுத்தி ஒரிஜினல் ரிலேஷனின் இந்த ப்ரொஜெக்ஷன் மற்றும் ரி கம்ப்யூட்டேஷன் காரணமாக சில தகவல்களை இழந்துவிட்டேன் என்று சொல்கிறேன் F இன் க்ளோஸர் செட்டில் குறைந்தபட்சம் பின்வரும் டிபென்டென்சிகளில் ஏதேனும் ஒன்று இருப்பதைப் பொறுத்து லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் தீர்மானிக்கப்படுகிறது R1 ∩ R2 ஐ நாம் செய்தால் பொதுவான அட்ரிபியூட்ஸ் கிடைக்கும் நாச்சுரல் ஜாயின் செய்யும் போது இந்த ΠR1 ΠR2 அட்ரிபியூட்ஸ் செட் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளலாம் R1 ∩ R2 → R1 அல்லது R1 ∩ R2 → R2 என்றால் அதாவது R1 அல்லது R2 அல்லது இரண்டிலும் இன்டெர்செக்ஷன் அட்ரிபியூட்கள் ஒரு சூப்பர் கீயாக இருந்தால் ஜாயின் ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் ஆகும் இது ஒரு சஃபிசியன்ட் கண்டிஷன் என்பதை நினைவில் கொள்க அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ஸடிஸ்ஃபை அடையாத சில இன்ஸ்டன்ஸ்கள் இருக்கக்கூடும் ஆனால் ஜாயின் ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் ஆகும் நம் டிசைனிற்கு நமக்கு கியாரண்டிஸ் தேவை எனவே இந்த கண்டிஷன்களில் ஒன்று ஸடிஸ்ஃபை அடைந்தால் ஜாயின் என்பது லாஸ்லெஸ் ஜாயின் என்று சொல்வதற்கு சஃபிசியன்ட் கண்டிஷன் ஆகும் ஐடியாவைக் காண்பிப்பதற்கான விரைவான உதாரணத்தை இங்கே தருகிறேன் நம்மிடம் ஒரு சப்ளையர் ரிலேஷன் உள்ளது அதில் ஐந்து அட்ரிபியூட்கள் உள்ளன இங்கே அதனுடைய ஒரு இன்ஸ்டன்ஸ் உள்ளது இவை சப்ளையர் நம்பர் சப்ளையர் நேம் மற்றும் சப்ளையர் சிட்டி சப்ளையர் நம்பர் ப்ராடக்ட் நம்பர் supplier city supplier number product number → குவான்டிட்டி ஆகிய டிபென்டென்சிகளை ஹோல்ட்ஸ் செய்து இருக்கும் என்பதை நாம் அறிவோம் அவற்றை இந்த முறையில் டீகம்போஸ் செய்யலாம் சப்ளையர் ரிலேஷனில் நம்மிடம் நம்பர் நேம் சிட்டி மற்றும் சப்ளையரின் குவான்டிட்டி number name city supplier's quantity ஆகியவை உள்ளன பின்னர் நமக்கு ஒரு ப்ராடக்ட் நேம் மற்றும் குவான்டிட்டி product name quantity இருக்கும் பார்ட்ஸ் ரிலேஷன் உள்ளது இது ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட சப்ளையர் ரிலேஷன் இன்ஸ்டன்ஸ் இது ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட பார்ட்ஸ் ரிலேஷன் இன்ஸ்டன்ஸ் பின்னர் ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய நாச்சுரல் ஜாயினை நாம் செய்து இந்த ரிலேஷன்ஷிப்பைப் பெறுகிறோம் இப்போது ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்பை நாம் திரும்பப் பெற வேண்டும் என்பதே நம் விருப்பம் ஆனால் ஒப்பிட்டுப் பார்த்தால் இது இங்கே அப்படி இல்லை என்பதை நாம் காணலாம் இங்கே நம்மிடம் ஒரு டப்பிள் உள்ளது இங்கே இன்னொரு டப்பிள் உள்ளது நாம் ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத டப்பிள்களை சிவப்பு நிறத்தில் ஹைலைட் செய்துள்ளோம் அவை உள்ளே வந்துள்ளன ஏனென்றால் நாச்சுரல் ஜாயினை நாம் செய்தபோது இந்த பொதுவான அட்ரிபியூட் குவான்டிட்டியின் வேல்யூ அடிப்படையில் செய்து இருப்போம் நம்மிடம் நிக் 5 நிக் NY உள்ளது பின்னர் நம்மிடம் 10 5 நிக் NY 10 உள்ளது இந்த என்ட்ரி 10 இன் இரண்டு என்ட்ரிகள் இங்கே உள்ளன எனவே ப்ராடக்ட் நேம் 20 என்று இருக்கும் என்ட்ரி உடன் கம்பைன் ஆனது ரிலேஷன்ஷிப்பின் ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸில் இல்லை அதுதான் இங்கே இருப்பதைக் காட்டுகிறது எனவே நாம் கூடுதல் டப்பிள்களைப் பெறுகிறோம் நாம் கூடுதல் டப்பிள்களைப் பெறுகிறோம் என்றாலும் இதை லாஸி ஜாயின் என்று கூறுவோம் ஏனென்றால் நாம் கூடுதல் டப்பிள்களைப் பெற்றால் நாம் இன்பார்மேஷனை இழக்கிறோம் கரெக்ட்னெஸை இழக்கிறோம் எனவே லாஸி ஜாயின் உண்மையில் கரெக்ட்னெஸை இழக்கிறது எனவே நம்மிடம் அதிகமான டப்பிள்கள் இருந்தாலும் இது ஒரு லாஸி ஜாயின் என்று நாம் சொல்கிறோம் இப்போது நாம் திரும்பிச் சென்று அனலைஸ் செய்யலாம் குவான்டிட்டி என்ற பொதுவான அட்ரிபியூட் ஒரு சூப்பர் கீ அல்ல எனவே R1∩ R2 → R1 அல்லது R1 ∩ R2 → R2 ஹோல்ட்ஸ் ஆகாது எனவே இது ஹோல்ட்ஸ் இல்லை கூடுதலாக இது இந்த பங்க்ஷனல் டிபென்டென்சியையும் பாதுகாக்காது ஏனெனில் இவை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை இப்போது அதைப் பார்ப்போம் நாம் ஜாயின் டீகம்போசிஷன் கேஸைக் கண்டோம் அதன்பிறகு நாம் நிகழ்த்திய ஜாயின் ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் என்று நிரூபிக்க முடியவில்லை நாம் இன்பார்மேஷனை இழந்தோம் நாம் உண்மையில் ஒரு லாஸ்லெஸ் டீகம்போசிஷனை செய்ய முடியுமா என்பதைப் பார்ப்போம் இது இன்பார்மேஷனை இழக்காததாக இருக்கும் சப்ளையரின் அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அதே டிபென்டென்சி செட்டும் கூட ஆனால் டீகம்போசிஷன் வேறுபட்டது இப்போது சப்ளையர் ரிலேஷனில் நம்பர் நேம் சிட்டி number name city உள்ளது மற்றும் சப்ளையர் நேம் நம்பர் ப்ராடக்ட் நேம் மற்றும் குவான்டிட்டி supplier name number product name quantity பார்ட்ஸ் ரிலேஷனில் உள்ளது பின்னர் நாம் மீண்டும் இவற்றை ஜாயின் செய்யலாம் இப்போது ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட சப்ளையர் ரிலேஷன் மற்றும் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட பார்ட்ஸ் ரிலேஷன் ஆகிய இரண்டு ரிலேஷன்களின் நாச்சுரல் ஜாயின் ஒரிஜினல் ரிலேஷனோடு சரியாக பொருந்துகின்றன என்பதைக் காண்கிறோம் நாம் எந்த இன்பார்மேஷனையும் இழக்கவில்லை எனவே இது லாஸ்லெஸ் ஜாயின் என்றும் அதற்கு உத்தரவாதம் அளிக்கக் கூடிய காரணம் என்று ஒன்றையும் கூறுகிறோம் ஏனென்றால் நாம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டைப் பார்த்தால் எஸ் நம்பர் சப்ளையர் நம்பர் சப்ளையர் ரிலேஷனில் கீ என்று கண்டு கொள்ளலாம் ஏனெனில் S → S name S city எனவே R1 ∩ R2 → R1 இங்கே உண்மை எனவே இது உண்மையில் நமக்கு லாஸ்லெஸ் ஜாயினை அளிக்கிறது இது அனைத்து டிபென்டென்சிகளையும் ப்ரிசர்வ் செய்கிறது ஏனெனில் டிபென்டென்சிகளை நாம் கவனித்தால் இந்த டிபென்டென்சியை நாம் சரிபார்க்கலாம் இந்த ரிலேஷனிலும் இந்த டிபென்டென்சியை நாம் சரிபார்க்கலாம் மேலும் இந்த ரிலேஷனிலும் இந்த டிபென்டென்சியை நாம் சரிபார்க்கலாம் இதை நாம் செய்த கடைசி டீகம்போசிஷனில் நம்மால் செய்ய முடியவில்லை இயற்கையாகவே இது ஒரு வகை டீகம்போசிஷன் தான் நாம் பயிற்சி செய்யக்கூடிய இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை இங்கே கொடுத்துள்ளோம் மூன்று அட்ரிபியூட்கள் மற்றும் இரண்டு டிபென்டென்சிகளைக் கொண்ட மிக எளிய ஸ்கீமாவைக் கொடுத்துள்ளோம் என்பதைக் காட்டுகிறேன் AB மற்றும் BC என்ற டீகம்போசிஷன் ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் ஆகும் AB மற்றும் AC என்ற டீகம்போசிஷன் ஒரு லாஸி டீகம்போசிஷன் ஆகும் இங்கே லாஸ்லெஸ் ஜாயினின் பல பயிற்சி ப்ராப்ளம்களைக் கொடுத்துள்ளோம் இதன் மூலம் நாம் இந்த வகையான அல்காரிதம்களில் பயிற்சி பெற்று மாஸ்டர் ஆகலாம் இறுதியாக டிபென்டென்சி ப்ரிசர்வேஷன் கருத்தைப் பற்றி விரைவாக ப் பார்க்கலாம் பல வேறுபட்ட ரிலேஷன்களாக டீகம்போஸ் செய்யப்பட்ட ஒரு ரிலேஷன் இருந்தால் டிபென்டென்சி ப்ரிசர்வேஷன் என்பது இயற்கையாகவே அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளையும் அனைத்து ரிலேஷன்களிலும் சரிபார்க்க முடியாது என்பதாகும் ஏனெனில் ஒரு டிபென்டென்சி என்பது நம்மிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட டீகம்போஸ் செய்யப்பட்ட ரிலேஷனில் இல்லாத அட்ரிபியூட்ஸ் ஐ உள்ளடக்கியதாக இருக்கலாம் அவை வெவ்வேறு ரிலேஷனுக்கு இடையே டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டிருக்கலாம் நாம் இந்த டீகம்போசிஷனைச் செய்யும்போது ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் புதிய செட்டைப் பெறுவீர்கள் எனவே டீகம்போஸ் ஆன ith ரிலேஷன் Ri பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் Fi ஐக் கொண்டிருக்கும் இது ஒரிஜினல் செட் F இன் சப்செட்டாக இருக்கும் மற்றும் Ri இல் இருக்கும் அட்ரிபியூட்களை மட்டுமே உள்ளடக்கியது ஆகும் எனவே R1 R2 Rn -இல் உள்ள பங்க்ஷனல் டிபென்டென்சிகளான F1 F2 Fn இன் யூனியன் F க்கு இஃக்குவளென்ட் செட்டாக இருந்தால் டீகம்போசிஷன் என்பது டிபென்டென்சி ப்ரிசர்விங் என்று கூறப்படும் இஃக்குவளென்ஸ் என்பது அவற்றின் கவர்ஸ் சமமாக இருக்க வேண்டும் என்பதாகும் அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு டிபென்டென்சியை நாம் ப்ரொஜெக்ட் செய்த ஏதாவது ஒரு சில ரிலேஷனில் சரிபார்க்க முடியாது அப்படி சரிபார்க்க வேண்டும் என்றால் நாம் நேச்சுரல் ஜாயின் ஐ கம்ப்யூட் செய்யவேண்டும் அது மிகவும் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் ஆகும் இது நமக்குத் தெரிந்த விஷயம் அதை ரெகுலராக நம்மால் செய்ய முடியாது ஒரு டீகம்போசிஷன் உண்மையில் டிபென்டென்சி ப்ரிசர்விங்கா இல்லையா என்பதை அறிய ஒரு அல்காரிதம் ஐ இங்கே எழுதியுள்ளோம் நான் அதன் வழியாக செல்ல போவதில்லை அதை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கே விட்டுவிடுகிறேன் ஆனால் நான் அதற்கான எளிய உதாரணம் மற்றும் காரணத்தை காண்பிக்கிறேன் இதைச் செய்வதற்கான இரண்டு வெவ்வேறு முறைகளை இங்கே காட்டுகிறோம் இங்கே அட்ரிபியூட்களின் செட் அவற்றின் மேல் செயல்படும் டிபென்டென்சிகள் மற்றும் டீகம்போசிஷன் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளது அட்ரிபியூட்களின் செட்டையும் டீ கம்போசிஷன் ஐயும் வைத்து ப்ரொஜெக்ட் செய்தால் நாம் இந்த செட்டைப் பெறுகிறோம் R1 இல் நமக்கு இரண்டு டிபென்டென்சிகள் உள்ளன R2 இல் நமக்கு மூன்று டிபென்டென்சிகள் உள்ளன மற்றும் R3 இல் நமக்கு ஒரு டிபென்டென்சி உள்ளது இவற்றின் யூனியன் மற்றும் அதற்கான க்ளோஸர் - ஐப் பற்றி இப்போது நாம் சிந்தித்தால் இந்த நான்கு டிபென்டென்சிகள் இங்கே இருக்கின்றன என்பதைக் காணலாம் இந்த செட்டில் நான் அவற்றைக் கொடுத்துள்ளேன் இந்த நான்கு டிபென்டென்சிகளையும் நேரடியாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட ரிலேஷன் இல் சரிபார்க்க முடியும் எனவே இது நமக்கு ஒரிஜினல் செட்டில் மூன்று டிபென்டென்சிகளை விட்டுச்செல்கிறது இவற்றை R1 R2 அல்லது R3 இல் ஏதாவது ஒன்றில் சரிபார்க்க முடியாது எடுத்துக்காட்டாக நீங்கள் கருத்தில் BC → E ஐ எடுத்துக் கொண்டால் B R1 இல் உள்ளது மேலும் C யும் R1 இல் உள்ளது ஆனால் E இல்லை எனவே நாம் R1 இல் டிபென்டென்சியை சரிபார்க்க முடியாது நாம் R2 விலும் சரிபார்க்க முடியாது ஏனெனில் அங்கே C மற்றும் E இல்லை அவற்றை நாம் R3 யிலும் சரிபார்க்க முடியாது ஏனெனில் அங்கே எதுவுமே இல்லை டிபென்டென்சி ப்ரிசர்விங்கா இல்லையா என்பதை அறிய நமக்குத் தேவைப்படுவது ஏற்கனவே இருக்கும் நான்கு டிபென்டென்சிகள் ஆகும் அவை கலெக்டிவ் ஆக இந்த டிபென்டென்சிகளை லாஜிக்கலி இம்ப்ளை செய்ய முடியுமானால் அவை சரிபார்க்கப்படலாம் பின்னர் இது டிபென்டென்சி ப்ரிசர்விங் என்று நாம் கூற முடியும் எனவே நாம் செய்வது மிகவும் எளிமையான ஒன்று இது ப்ரிசர்விங்கா இல்லையா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் நாம் இடது புறத்தில் தொடங்கி க்ளோஸரைக் கணக்கிடுகிறோம் R1 இல் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டின் க்ளோஸரைக் கணக்கிடுகிறோம் F1 நாம் பெறும் க்ளோஸர் செட் நாம் அதை எடுத்து இரண்டாவது செட்டைப் பொறுத்து அதன் க்ளோஸரைக் கணக்கிடுவோம் அது F2 நாம் பெறும் க்ளோஸரை எடுத்துக் கொள்கிறோம் மேலும் R3 இல் உள்ள பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் மூன்றாவது செட்டைப் பொறுத்து க்ளோஸரைக் கணக்கிடுகிறோம் அது நம் இறுதி க்ளோஸர் செட் ஆகும் இந்த க்ளோஸர் செட்டில் வலது புற அட்ரிபியூட் E அடங்கும் எனவே BC→E என்றும் அந்த ரிலேஷன் ப்ரிசர்விங் preserving என்றும் நாம் முடிவு செய்யலாம் ஏனெனில் நாம் BC உடன் தொடங்கினோம் ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட ரிலேஷனிலும் இம்ப்ளை செய்யப்பட்ட அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளையும் சரிபார்க்க முடியும் என்பதை நாம் கண்டோம் R அட்ரிபியூட்களின் க்ளோஸர் செட்டின் பொருள் என்ன அந்த செட் இறுதியில் E ஐக் கொண்டிருப்பதால் இது ப்ரிசர்விங் என்பதை நாம் அறிவோம் இந்த செட்டில் F உள்ளது எனவே மற்றொன்றும் ப்ரிசர்வ் செய்யப்படும் இந்த டிபென்டென்சி ப்ரிசர்விங்கா என்பதை சரிபார்க்க இந்த செயல்முறையை நாம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் இறுதி க்ளோஸர் செட்டிற்கு EF சொந்தமானதா என்பதைக் கண்டறிய வேண்டும் எனவே இந்த டீகம்போசிஷன் டிபென்டென்சி ப்ரிசர்விங் என்று நாம் முடிவு செய்கிறோம் அதே எடுத்துக்காட்டுடன் அதே பயிற்சியைச் செய்வதற்கான ஒரு சிறிய வித்தியாசத்தைக் கொண்ட வழியைப் பார்க்கலாம் இதற்கான அல்காரிதமை நாம் எழுதவில்லை ஆனால் எடுத்துக்காட்டு மிகவும் விளக்கமாக இருக்க வேண்டும் நாம் ப்ரொஜெக்ட் செய்யும் போது என்ன செய்கிறோம் சில டிபென்டென்சிகள் இடது புறத்தில் அல்லது வலது புறத்தில் பல அட்ரிபியூட்ஸைக் கொண்டிருக்கிறதா என்று நாம் சரிபார்க்கிறோம் பின்னர் அவற்றை தனித்தனியாக டீகம்போஸ்டு முறையில் எழுதுகிறோம் எனவே A → BCD மூன்று டிபென்டென்சிகளின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது A →B B → C மற்றும் C →D எனவே அனைத்து டிபென்டென்சிகளும் வலது புறத்தில் ஒற்றை அட்ரிபியூட்டைக் கொண்ட ஒரு வடிவத்தில் எழுதப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறோம் பின்னர் ரிவெர்ஸ் பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் எனப்படுவதை கணக்கிடுகிறோம் அதாவது வலது புறத்தை எடுத்து வலது புறம் இடது புறத்தை இம்ப்ளை செய்யுமா என்று கம்ப்யூட் செய்கிறோம் நான் ஒன்றைக் காண்பிக்கிறேன் இங்கே வலது புறம் B என்றால் நமக்கு வலது புறத்தில் AB உள்ளது நாம் F உடன் க்ளோஸரைக் கணக்கிடுகிறோம் ஒரிஜினல் செட் D இன் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட செட் அல்ல நமக்கு BF கிடைக்கிறது எனவே இந்த ரிவெர்ஸ் பங்க்ஷனல் டிபென்டென்சி AB → A - யை இன்ஃபர் செய்ய முடியாது மேலும் நாம் ஒவ்வொரு வலது புற ஒற்றை அட்ரிபியூட்டுக்கும் இதைச் செய்கிறோம் மற்றும் சில ரிவெர்ஸ் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை இன்ஃபர் செய்ய முடியுமா என்று சரி பார்க்கிறோம் சுவாரஸ்யமான நிகழ்வு இங்கே நிகழ்கிறது உண்மையில் அங்கு நாம் A யின் க்ளோஸரைக் கணக்கிட முயற்சித்தால் A → BC ஐ இந்த பங்க்ஷனல் டிபென்டென்சியின் ரிவர்ஸ் ஐ இன்ஃபர் செய்ய முடியும் என்பதைக் காணலாம் ஆனால் நாம் அதை வயலேஷன் ஆகக் கருதவில்லை A → B மற்றும் A → C உள்ளது எனவே A → BC என்று லாஜிக்கலி இம்ப்ளை செய்கிறது எனவே இது ஒரு புதிய வயலேஷன் அல்ல இதன் மூலம் ரிவெர்ஸ் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளுக்கான சோதனை முடிந்து விட்டது பின்னர் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட டிபென்டென்சி செட்டின் ஒரு பகுதியாக இல்லாத மூன்று பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை சரிபார்க்கிறோம் இந்த விஷயத்தில் இடது புறத்தின் க்ளோஸரை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட செட் அல்லாத ஒரிஜினல் செட்டை எடுத்து வலது புறம் அங்கே பிலாங் செய்கிறதா என்பதை சரிபார்க்கவும் அவை பிலாங் செய்தால் இந்த இரண்டு ஸ்ட்ராடஜிகளுடன் இணைந்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் இந்த டீகம்போசிஷன் கீழ் ப்ரிசர்விங் என்று நாம் கூறுவோம் எனவே இதுதான் பின்பற்ற வேண்டிய ப்ராசஸ் ஆகும் இதை சால்வ் செய்ய இரண்டு அப்ரோச்களில் ஒன்றை நீங்கள் பின்பற்றலாம் நாம் பயிற்சி செய்ய டிபென்டென்சி ப்ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட சில ப்ராப்ளம்களைக் கொடுத்துள்ளோம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் ப்ராப்பர்டிக்கான அல்காரிதம்களை படித்திருக்கிறோம் மேலும் லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் மற்றும் டீகம்போசிஷனில் டிபென்டென்சி ப்ரிசர்வேஷனுக்கான தன்மை மற்றும் டிடெர்மினிஸ்டிக் அல்காரிதமைப் புரிந்துகொண்டோம் வரவிருக்கும் மாட்யூலில் இவற்றைப் பயன்படுத்துவோம் மற்றும் வெவ்வேறு நார்மல் பார்ம்களைப் பயன்படுத்துவதன் மூலம் ரிலேஷனல் ஸ்கீமாக்களின் இந்த டிசைன்களை எவ்வாறு இம்ப்ரூவ் செய்வது என்பது பற்றி விவாதிப்போம்